எனவே நீங்கள் தேர்வுமுறை பார்க்கிறீர்கள் நாம் ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச் ல் இருந்து தேர்வுமுறைக்கு வந்தோம் என்பதை நினைவில் கொள்க இதற்கான வழி என்னவென்றால் நம் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பார்த்தோம் இது தேடலுக்கு சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட்டது இது ஹில் க்ளைம்பிங் எனப்படும் ஒரு அல்காரிதமைப் பயன்படுத்துவதை மீண்டும் வரையறுக்கிறது இது ஒரு லோக்கல் தேடல் அல்காரிதம் முதலாவதாக ஒரு க்ளோபல் அல்காரிதம் சிறந்த முதல் தேடலாக இருந்தது அதாவது அல்காரிதமில் அது நெய்பர்ஹூட்டில்தான் பார்க்கிறது நிலையில் உடனடி நெய்பர்ஹூட் அல்லது தீர்வுகள் இடம் மற்றும் குறிப்பாக அவற்றில் ஒன்றுக்கு நகரும் பின்னர் லோக்கல் தேடல் அல்காரிதம்கள் லோக்கல் மாக்சிமாவில் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்பதைக் கண்டோம் அல்லது லோக்கல் மினிமா வழக்கு இருக்கலாம் எனவே இந்த இயக்கத்தின் எங்கள் கருப்பொருள் அந்த மினிமாக்களிலிருந்து தப்பிக்கிறது அது ஹில் க்ளைம்பிங்கில் நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் எனவே மலை ஏறுதல் என்ன செய்கிறது ஹில் கிளைம்பிங் செய்கிறது இதை நாம் சுரண்டல் என்று அழைக்கிறோம் மற்றும் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனின் சுரண்டல் அடிப்படையில் அது அடிப்படையில் ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷனைப் பின்பற்றுகிறது அதைச் சுற்றி அது நெய்பர்ஹூட் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எங்கிருந்தாலும் அதிகபட்ச அதிகரிப்பு அல்லது வேறுவிதமாகக் கூறினால் செங்குத்தான சாய்வு திசையில் அது ஒரு நகர்வை ஏற்படுத்துகிறது பின்னர் அதை மீண்டும் செயலாக்குகிறது அது சிறந்த நெய்பரைக் கண்டுபிடிக்க முடியவில்லை லோக்கல் மாக்சிமாவைத் தப்பிப்பதில் நாம் பார்த்த முதல் அல்காரிதம்களில் ஒன்று என்று சொன்னோம் அல்லது உண்மையில் நாம் பார்த்த ஒரே வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ண்ட் அல்காரிதமை மட்டுமே இந்த அல்காரிதம் என்னவென்றால் அது பல்வேறு வகையான நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களை முயற்சித்தது எனவே எங்களுக்கு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்கள் மூவ் ஜென் செயல்பாட்டால் வழங்கப்படுகின்றன நாம் நிலை இடத்திலிருந்து தீர்வு ஸ்பேஸ் தேடலுக்கு நகர்கிறோம் அதாவது புதிய தீர்வுகளை உருவாக்க வேட்பாளர் தீர்வுகளை நாம் குழப்புகிறோம் நீங்கள் 1 பிட்டை புரட்டலாம் அல்லது 2 பிட்கள் அல்லது 2 பிட்கள் அல்லது 3 பிட்கள் வரை புரட்டலாம் என்று சொன்ன உதாரணத்தை நாம் பார்த்தோம் நீங்கள் பல்வேறு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களை உருவாக்கலாம் எந்த நெய்பர் வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ண்ட் என்னவென்றால் அது சிக்கிக்கொண்டால் அது தொடர்ச்சியான ஹில் க்ளைம்பிங்கைச் செய்கிறது அது சிக்கிக்கொள்ளும்போது ஒரு லோக்கல் மாக்சிமாவில் அல்லது ஒரு மாக்சிமாவில் அது தெரியாது அது லோக்கல் அல்லது இல்லை இது நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷனின் அடர்த்தியை அதிகரிக்கிறது மற்றும் ஹில் க்ளேம்பிங்கை மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறது எனவே நாம் நகர்த்த விரும்புகிறோம் வேறுபட்ட அணுகுமுறைகளைப் பார்க்க விரும்புகிறோம் இது லோக்கல் மாக்சிமாவைச் சுற்றி வர உதவும் எனவே ஃபங்க்ஷனில் நாம் தேர்வுமுறை பற்றி பேசும்போது கருத்து மதிப்பீட்டைப் பயன்படுத்துவோம் எனவே இது தேர்வுமுறை சமூகத்திற்கு மட்டுமே குறிப்பிட்டது எனவே ஆனால் நீங்கள் ஒரே ஃபங்க்ஷனைப் பற்றி பேசுகிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது N இன் H ஆக இருந்தாலும் அல்லது N இன் பரிணாம வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இது ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்க்கு நீங்கள் பெறும் மதிப்பு மற்றும் அதிகபட்சம் இந்த மதிப்பைக் கொண்ட கேண்டிடேட் ஐக் கண்டுபிடிப்பது எனவே ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்கள் போது நீங்கள் ஹியூரிஸ்டிக் தூரத்தை நினைத்துக்கொண்டிருந்தால் நீங்கள் அவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் மிகச்சிறிய தூரத்துடன் மாநிலம் இது இலக்கு நிலை அல்லது நீங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தால் தொகுதி சிக்கலைப் போல இலக்கு நிலையில் அதிகபட்ச மதிப்பைக் கொண்ட சில ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பின்னர் நீங்கள் அடிப்படையில் அதிகரிக்கிறீர்கள் எனவே அதை ஹூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்று அழைப்பதற்கு பதிலாக அதை பரிணாம ஃபங்க்ஷன் என்று அழைக்கிறோம் ஆனால் செயல்முறை இன்னும் அப்படியே உள்ளது நாம் அனைவரும் குறிப்பை அதிகபட்ச மதிப்பு அல்லது குறைந்தபட்ச மதிப்புடன் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் வழக்கு இருக்கலாம் எனவே இன்று இதை அறிமுகப்படுத்துகிறேன் கணினி அறிவியலில் உள்ள சிக்கல்களைப் பற்றி அதிகம் பேசப்பட்ட ஒன்று இது ட்ராவெல்லிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் Traveling Salesman Problem நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் அதை அறிந்திருக்கிறீர்கள் எனவே நான் இங்கே அக்ரோலின் எழுதுவேன் டிஎஸ்பி என்பது டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் ஐக் குறிக்கிறது இது நிலைக்கு எளிமையான சிக்கல்களில் ஒன்றாகும் மற்றும் இதை எளிதில் தீர்க்க கடினமான சிக்கல்களில் ஒன்றாகும் எனவே ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அடிப்படையில் பல நகரங்களுக்குச் செல்ல வேண்டிய ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேன் க்கு உதவுவதற்காக உந்துதல் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் அல்லது அதுபோன்ற ஏதாவது ஒன்றில் பார்ப்போம் மேலும் அவரது சொந்த ஊருக்கு வாருங்கள் முழு விஷயத்தையும் சில குறைந்தபட்ச செலவில் செய்யுங்கள் எனவே அனைவருக்கும் டிஎஸ்பி பிரச்சினை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நாம் நகரம் 1 முதல் நகரம் N N நகரங்களைக் கொண்டுள்ளோம் அதை 1 முதல் N வரை குறிப்போம் ஒரு குறுகிய கை உள்ளது குறிப்பிடுவது எளிதானது எனவே N நகரங்கள் உள்ளன 1 முதல் N வரை நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் ஒரே நகரங்களுக்கு இரண்டு முறை செல்லாமல் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்ல வேண்டும் இப்போது நடைமுறையில் நிச்சயமாக சில சிக்கல்களில் நீங்கள் ஒரே நகரத்தை இரண்டு முறை பார்வையிட வேண்டியது அவசியம் எனவே உதாரணமாக கடற்கரைக்கு அருகில் ஒரு சிறிய அயர்லாந்து செல்லவிருந்தால் நீங்கள் ஒரு நகரத்திலிருந்து அந்த அயர்லாந்துக்குச் செல்லுங்கள் உதாரணமாக சென்னை என்று சொல்வோம் நீங்கள் மீண்டும் சென்னைக்கு வந்து பின்னர் வேறு எங்காவது செல்லுங்கள் ஆனால் அந்த பிரச்சினைகள் அனைத்தையும் நாம் புறக்கணிப்போம் ஒவ்வொரு நகரத்தையும் சரியாக ஒரு முறை பார்வையிடுவதற்கான கிளாசிக்கல் ப்ராப்ளம் என்று நாம் கருதுவோம் அடிப்படையில் நாம் தீர்க்க விரும்புவதுதான் இப்போது நடைமுறையில் நகர நெட்வொர்க் முழுமையாக இணைக்கப்படாமல் இருக்கலாம் எப்படியென்றால் இது ஒரு சாலை நெட்வொர்க்காக இருந்தால் உங்களுக்கு சில நகரங்களிலிருந்து பிற நகரங்களுக்கு சாலைகள் இருக்கலாம் மற்றும் பல மற்றும் முன்னும் பின்னுமாக ஆனால் உதாரணமாக ஒரு நேரடி சாலை அல்ல இங்கே நாக்பூருக்கு அல்லது அதுபோன்ற ஒன்றைச் சொல்லலாம் ஆனால் அர்த்தத்தில் மறைமுக சாலைகள் உள்ளன அது இருக்கலாம் நீங்கள் இங்கிருந்து விஜயவாடா செல்லுங்கள் மேலும் விஜயவாடாவிலிருந்து நீங்கள் நாக்பூர் அல்லது அதுபோன்ற ஏதாவது செல்லுங்கள் ஆனால் பொதுவாக வரைபடம் அடிக்கோடிட்டு வரைபடம் முழுமையாக இணைக்கப்படும்போது டிஎஸ்பியை தீர்ப்பது எளிது என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது முற்றிலும் இணைக்கப்பட்டுள்ளது என்று கருதுவோம் இணைக்கப்படாத வரைபடத்தை நாம் எப்போதும் முழுமையாக இணைக்கப்பட்ட வரைபடமாக மாற்றலாம் நான் புதிய எட்ஜ்களைச் சேர்க்கிறேன் அந்த எட்ஜ்கள் மிக அதிக எடையைக் கொண்டிருப்பதை உறுதிசெய்கின்றன எனவே அவைகள் உண்மையில் ஒருபோதும் தீர்வில் இல்லை ஆனால் தீர்க்கும் செயல்முறை எளிதாகிறது பி பல நடைமுறை சிக்கல்களில் ஏற்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக துளையிடும் சர்க்யூட் போர்டுகள் நீங்கள் சர்க்யூட் போர்டுகளை தயாரிக்க விரும்பினால் அந்த போர்டில் பல துளைகளை துளைக்க வேண்டும் ஒவ்வொரு துளையையும் ஒரு நகரமாக நீங்கள் நினைத்தால் இந்த இடங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்வையிட வேண்டும் எனவே அவற்றைத் தீர்க்க ஒரு டி பி போன்றது நம்மிடம் உள்ளது இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு ஆயிரக்கணக்கானவை உள்ளன எனவே துளையிடுவதற்கு எட்டாயிரம் துளைகளில் சிக்கல் ஏற்படுவது வழக்கமல்ல பின்னர் சிக்கல்களின் சிக்கலானது மிக விரைவாக வளர்வதை நீங்கள் காணலாம் எனவே நம்மிடம் உள்ள சுற்றுப்பயணங்களின் எண்ணிக்கை என்ன ஏனென்றால் நீங்கள் n நகரங்களின் எண்ணிக்கையாக இருந்தால் n நகரங்களுக்கு எத்தனை சுற்றுப்பயணங்கள் செய்யலாம் எனவே நாம் n காரணியாலான சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளலாம் சுற்றுப்பயணத்திற்கு நாம் பயன்படுத்தும் குறிப்புகளில் ஒன்று இது போன்றது எனவே எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒன்பது நகரங்கள் இருந்தால் ஒரு சுற்றுப்பயணம் 2 7 1 6 4 3 8 5 9 ஆக இருக்கலாம் எனவே நகரப் பெயர்களை பட்டியலிடுங்கள் அல்லது இந்த விஷயத்தில் நகர குறியீடுகள் அல்லது நகர எண்கள் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட் சுற்றுப்பயணத்தை அளிக்கிறது அடிப்படையில் எனவே இது ஒரு சுற்றுப்பயணம் நீங்கள் நகரம் 2 ஐத் தொடங்கினீர்கள் பின்னர் நகரம் 7 க்குச் செல்லுங்கள் பின்னர் நகரம் 1 க்குச் செல்லுங்கள் பின்னர் நகரம் 6 க்குச் செல்லுங்கள்மற்றும் பல இந்த அமர்வில் ஒரு சுற்றுப்பயணத்தை நம் பிரதிநிதித்துவப் படுத்தலாம் நாம் அதைக் காணலாம் நேர்மையாக முதல் எண்ணை தேர்வு செய்ய N வழிகள் உள்ளன இரண்டாவதாக மற்றும் பல அதாவது அந்த எண்ணை காரணி N ஐ எவ்வாறு பெறுவது ஆனால் இந்த சுற்றுப்பயணங்கள் பல ஒருவருக்கொருவர் நகல் குறிப்பாக நான் இந்த எண்ணை சுழற்றினால் இது ஒரு எண் என்று நீங்கள் நினைத்தால் நான் 7 உடன் தொடங்குகிறேன் இந்த முடிவில் 2 வரும் பின்னர் இது ஒரு சுற்றுப்பயணமாகும் ஏனெனில் டிராவலிங் சேல்ஸ்மேன் பிராப்ளமில் நீங்கள் மீண்டும் அதே நகரங்களுக்கு வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே 9 க்குப் பிறகு நாம் 2 உடன் திரும்பி வரப் போகிறோம் எனவே நான் 7 உடன் தொடங்கி இங்கு திரும்ப முடியும் நான் 1 உடன் தொடங்கி 27 உடன் இங்கே திரும்ப முடியும் அது அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த வழியில் n ஐ உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த n சுழற்சிகள் சாத்தியமாகும் கூடுதலாக நான் அதை தலைகீழ் வரிசையில் 9 5 8 3 4 6 1 7 2 இல் எழுதினால் அதுவும் அதே சுற்றுப்பயணம் என்று நாம் கருதுவோம் எனவே நகரம் A இலிருந்து B க்குச் செல்வதற்கான செலவு நகரம் B இலிருந்து A க்குச் செல்வதற்கான செலவு சமம் என்று கருதுவோம் எனவே நீங்கள் மேலும் 2 ஆல் வகுக்க வேண்டும் எனவே நீங்கள் 2 n ஆல் வகுக்க வேண்டும் எனவே நமக்குக் கிடைப்பது என்னவென்றால் n கழித்தல் 1 காரணியாலானது 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே இது பல தனித்துவமான சுற்றுப்பயணங்கள் ஆகும் அதாவது 2 சுற்றுப்பயணங்கள் ஒரே மாதிரியானவை அல்ல நிச்சயமாக காரணிகளில் சுற்றுப்பயணங்கள் தனித்துவமான சுற்றுப்பயணங்களை அங்கீகரிப்பது எளிதல்ல எனவே n காரணி பற்றி நம்மிடம் உள்ளது என்று சொல்லலாம் இடத்தின் அளவு இறுதியில் காரணியாலானது அடிப்படையில் காரணி ஃபங்க்ஷன் எவ்வளவு மோசமானது எனவே நாம் SAT ஐப் பற்றி பேசும்போது சொன்னோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாம் 100 மாறி SAT ப்ராப்ளம் 100 ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் இடத்தின் அளவு 2 எனவே 100 மாறி SAT n ஆக உயர்த்தப்பட வேண்டும் அதைதான் நாம் சுமார் 10 ஆக 30 ஆக உயர்த்தப்பட்டது என்று சொன்னோம் இந்த பெரிய எண்களைப் பற்றி பேச நாம் முயன்றோம் இந்த எண்கள் எவ்வளவு பெரியவை என்று சொல்லுங்கள் இந்த எண்கள் உண்மையில் அல்லது அடிப்படையில் எவ்வளவு பெரியவை கற்பனை செய்ய முயற்சிக்கிறோம் எனவே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கணித தீம்கள் என்று அழைக்கப்படும் இந்த புத்தகத்தைப் பாருங்கள் ஒரு கணித தீம் நான் அடிக்கடி பேசுவேன் அந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகளில் ஒன்று அல்லது இந்த புத்தகத்தில் உள்ள அத்தியாயங்களில் ஒன்று பெரிய எண்ணிக்கையில் நாம் எவ்வாறு வேறுபடுத்த முடியாது என்பதைப் பற்றியது எனவே நான் 25 பில்லியன் என்று சொன்னால் அல்லது 25 மில்லியன் என்று சொன்னால் அவை அடிப்படையில் உங்களுக்கு ஒரே மாதிரியாகத் தோன்றும் நான் அர்த்தத்தில் பெரிய எண்ணிக்கையில் உங்களுக்கு ஒரு உணர்வு இல்லை அடிப்படையில் நான் அப்படிச் சொன்னால் 10 முதல் 27 வினாடிகள் ஆகலாம் மேலும் இது 10 முதல் 29 வினாடிகள் ஆகும் என்று நான் சொன்னால் அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் தெரிகிறது ஆனால் உண்மையில் 10 முதல் 29 என்பது 100 மடங்கு 10 முதல் 27 வரை மற்றும் உணர்வை இழக்க 10 ஐ வரிசைப்படுத்துகிறோம் அடிப்படையில் எனவே 10ஐ மிக அதிக எண்ணிக்கையில் 30 ஆக உயர்த்தப்பட்டிருப்பதைக் கண்டோம் நீங்கள் அனைத்தையும் ஆராய வேண்டும் என்றால் அது அடிப்படையில் பில்லியன் ஆண்டுகள் ஆகும் ஆனால் 100 மாறி டிஎஸ்பி சுமார் 10ஐ 157 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது ஆகவே டிஎஸ்பி அதிகம் காரணி ஃபங்க்ஷன் அது எவ்வளவு வேகமாக வளர்கிறது என்பதன் அடிப்படையில் விளக்க மாறுபாட்டுடன் ஒப்பிடுகிறது எனவே SAT சிக்கல் அதிவேகமாக கடினமானது உண்மையில் இது NP கம்ப்ளீட்ஸ் என்று அறியப்படுகிறது இது முதல் சிக்கலுக்காக அது NP கம்ப்ளீட் என்று காட்டப்பட்டது டிஎஸ்பி ஒரு அதிவேகமாக பதிப்பு இது காரணியாலானது மற்றும் காரணியாலானது மிக வேகமாக செல்லும் 100 மாறி டிஎஸ்பி 10 ஐ 157 ஆகக் கொண்டிருப்பதைக் காணலாம் இது வேறுபட்டது நமக்கு சாத்தியமானது அந்த எண்ணிக்கையை நாம் அடிப்படையில் கற்பனை செய்யக்கூட முடியாது எனவே ஒப்பிட வேண்டிய ஒன்று எத்தனை அடிப்படை துகள்கள் என்று நாம் கூறலாம் உதாரணமாக சில நிலை எலக்ட்ரான்கள் எனக் கூறலாம் இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ளன யாருக்காவது யோசனை இருக்கிறதா பிரபஞ்சத்தில் எத்தனை துகள்கள் உள்ளன அடிப்படையில் சில மட்டத்தில் மாணவர் Refer Time 1524 ஆம் நீங்கள் எங்கு பார்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து எங்காவது 10 ஐ 75 ஆகவும் 10 ஐ 80 ஆகவும் உயர்த்துவது ஒத்ததாகும் எனவே பிரபஞ்சத்தின் மொத்த துகள்களின் எண்ணிக்கை சுமார் 10 ஆக 80 ஆக உயர்கிறது அவை ஒவ்வொன்றும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக இருந்தன வினாடிக்கு பில்லியன் நிலைகளை ஆராய்கின்றன எங்களுக்கு இன்னும் பில்லியன் மற்றும் பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும் எனவே இவை மிகப் பெரிய எண்கள் நீங்கள் சமாளிக்க வேண்டும் அதனால்தான் இதை முழுமையாக தீர்க்க உங்களால் நம்ப முடியாது பி போன்றவற்றிற்கான உகந்த தீர்வுகளைக் கண்டுபிடிப்பீர்கள் என்று உங்களால் நம்ப முடியாது அந்த வகையில் பலர் டிஎஸ்பி என்று அழைக்கப்படுவது கணினி அறிவியலின் ஹோலி கிரெயில் டிஎஸ்பியை தீர்க்க நல்ல அல்காரிதம்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது ஒரு சிறந்த உந்துதலாகும் அடிப்படையில் இப்போது நாம் பேசும் ஒரு விஷயம் என்னவென்றால் என்ன பிரச்சினை பிரச்சனை என்னவென்றால் நாம் சுற்றுப்பயணங்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் சுற்றுப்பயணத்தின் செலவு அடிப்படையில் மிகக் குறைவு நிச்சயமாக அதுதான் பிரச்சினை இப்போது நிச்சயமாக செலவு என்பது தனிப்பட்ட தூரங்களுக்கு இடையில் உள்ளது எனவே தொலைவு நகரம் i முதல் j வரையிலான தூரம் தொலைதூர ஃபங்க்ஷனிற்கு நாம் எந்த வகையான ஃபங்க்ஷனைப் பயன்படுத்துகிறோம் என்பதையும் அது சார்ந்துள்ளது தூர ஃபங்க்ஷன் தன்னிச்சையானது என்று நாம் கருதினால் நிச்சயமாக பிரச்சினை முற்றிலும் தீர்க்க கடினமாக உள்ளது பின்னர் இந்த விஷயத்தை நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் ஆனால் சில நேரங்களில் பிரச்சினைகள் அவ்வளவு தன்னிச்சையாக இருக்காது இந்த அர்த்தத்தில் தூரங்கள் தன்னிச்சையாக அவசியமில்லை எனவே நிச்சயமாக ஒரு உதாரணம் எளிய உதாரணம் யூக்ளிடியன் தூரம் எனவே தூரம் யூக்ளிடியன் தூரம் என்றால் உதாரணமாக நீங்கள் ஒரு சர்க்யூட் போர்டை உற்பத்தி செய்தால் யூக்ளிடியன் தூரத்தின் தூரத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் பின்னர் குறைந்தபட்சம் சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் அதை கற்பனை செய்யலாம் உங்களால் ஒரு உகந்த தீர்வைக் காண முடியும் எனவே இது மிகச் சிறந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் கட்டத்தில் பல துளைகளை துளைக்க வேண்டும் பின்னர் உகந்த தீர்வுகள் அவசியமில்லை என்றால் நான் ஒரு நல்ல தீர்வைக் காண்பேன் என்று நீங்கள் நம்பலாம் இப்போது அதைப் பொறுத்தவரை யூக்ளிடியன் தூரத்தை யூக்ளிடியன் டிஎஸ்பி என்று அழைப்போம் இது யூக்ளிடியன் தூரம் என்றால் அது தூர அளவாக மாறிவிடும் ப்ராப்ளம் யூக்ளிடியன் டிஎஸ்பி என்றால் நீங்கள் அதை பல்லுறுப்பு நேரத்தில் தீர்க்க முடியும் உகந்ததாக அல்ல ஆனால் சமூகம் தோராயமான தீர்வுகளை அழைக்கிறது எனவே தோராயமான தீர்வுகளை நாம் பல்லுறுப்புக்கோட்டு நேரத்தில் காணலாம் அதை நீங்கள் குறிப்பிடலாம் இது எந்த அளவு தோராயமானது எனவே இது 1 பிளஸ் 1 C மீது 1 அல்லது அந்த நேர உகந்த செலவு போன்றது எனவே பல்லுறுப்பு நேரத்தில் நீங்கள் மிகச் சிறந்த தீர்வுகளைக் காணலாம் மேலும் அவை எவ்வளவு மோசமாக இருக்கக்கூடும் என்பதையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் யூக்ளிடியன் தூரத்திலிருந்து தூரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் கூறலாம் முக்கோண சமத்துவமின்மை என்று நாம் அழைப்பது பலவீனமான நிலை ஆகும் பின்னர் யூக்ளிடியன் தூரம் முக்கோண சமத்துவமின்மையையும் பூர்த்தி செய்கிறது ஆனால் என்ன முக்கோண சமத்துவமின்மை என்னவென்றால் நீங்கள் மூன்று நகரங்களுக்கு இடையில் ஒரு முக்கோணத்தை கற்பனை செய்ய விரும்பினால் பின்னர் ஒரு பக்கத்தின் நீளத்திற்கு இடையிலான தூரம் மற்ற இரு பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை விட சிறியது எனவே இது இது முக்கோண சமத்துவமின்மை என்று அழைக்கப்படுகிறது தூர ஃபங்க்ஷன் முக்கோண சமத்துவமின்மையை பூர்த்திசெய்தால் அதைத் தீர்ப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது பொருளைத் தீர்க்க எளிதானது நீங்கள் நல்ல தீர்வுகளை விரைவாகக் காணலாம் நீங்கள் அதை உகந்ததாக தீர்க்க முடியாது அடிப்படையில் பின்னர் புவியியல் டிஎஸ்பி என்று ஏதாவது அழைக்கிறோம் எனவே நீங்கள் இங்கிருந்து டெல்லிக்கும் டெல்லியில் இருந்து தெஹ்ரானுக்கும் தெஹ்ரானுக்கும் புடாபெஸ்டுக்கும் மற்றும் பலவற்றிற்கும் பறந்து செல்லும் குளோப் ஃப்ளோட்டிங் எக்ஸிகியூடிவ்களில் ஒருவர் என்று கற்பனை செய்து பாருங்கள் உலகம் முழுவதும் சென்று உங்கள் டொமைன் ஒரு கோள களமாகும் நாம் அனைவரும் அறிந்தபடி பூமி கோளம் இப்போது குறைந்த பட்சம் மற்றும் தூரம் அவசியமில்லை யூக்ளிடியன் தூரத்தைப் பற்றி நாம் பேச முடியாது எனவே வளைந்த மேற்பரப்பில் உள்ள தூரம் பற்றி நாம் பேச வேண்டும் எனவே இது சற்று வித்தியாசமான பிரச்சினை இந்த வகையான பிரச்சினைகளை தீர்க்க மக்கள் முயற்சித்துள்ளனர் இப்போது சுவாரஸ்யமாக நீங்கள் இந்த வலைத்தளத்தைப் பார்க்க வேண்டும் இது டிஸ்பி லிப் என்று அழைக்கப்படுகிறது எனவே எனக்கு முகவரி நினைவில் இல்லை ஆனால் நீங்கள் டிஸ்பி லிப் வலைத்தளத்தைப் பார்க்க வேண்டும் இது ஒரு வலைத்தளம் இது ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் பராமரிக்கப்படுகிறது இது மிகவும் சுவாரஸ்யமான TSP சிக்கல்களின் தொகுப்பாகும் எனவே அனைத்து ஐரோப்பிய நகரங்களிலும் ஒரு சிக்கல் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எடுத்துக்காட்டாக மற்றும் சில சர்க்யூட் போர்டு சிக்கல்கள் மற்றும் அது போன்ற விஷயங்கள் மேலும் சுவாரஸ்யமாக உகந்த தீர்வைக் காண யாரோ ஒருவர் பயணத்தை எடுத்துள்ள சிக்கல்கள் கிடைத்துள்ளன உகந்த தீர்வைக் கொண்ட 15000 நகரங்களில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் நீங்கள் சில அல்காரிதம்களை எழுதலாம் அவை ஆராயும்போது அவற்றைக் கணக்கிடப் பயன்படும் உங்கள் அல்காரிதமை உண்மையான உகந்த தீர்வைக் கொண்டவர்களுடன் ஒப்பிடுக எனவே இது உகந்த தீர்வுகளைக் கொண்டுள்ளது எனவே எடுத்துக்காட்டுகள் பெரிய எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவற்றின் உகந்த தீர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே உங்கள் அல்காரிதம் அடிப்படையில் எவ்வளவு சிறந்தது என்பதைக் காண நீங்கள் அதை ஒரு அளவுகோலாகப் பயன்படுத்தலாம் அந்த வரிகளில் அடிப்படையில் ஒரு பயிற்சியை நாம் உங்களுக்கு வழங்குவோம் அந்த உகந்த தீர்வுகளில் சில ஒரு உகந்த தீர்வுக்கு நாம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரே வழியைப் பாருங்கள் உகந்த தீர்வுகளைப் படிப்போம் பின்னர் சமர்ப்பிக்கவும் இதைச் சொல்வது இந்த ஒலி ஒரு வட்ட வாதம் போன்றது என்று நான் கருதுகிறேன் ஆனால் சிறந்த தீர்வு எதுவும் இல்லை என்று சொல்வது இது அடிப்படையில் சாத்தியமாகும் நீங்கள் சிறந்த தீர்வைக் கொண்டிருக்கவில்லை என்று உத்தரவாதம் அளித்தால் உங்களுக்கு உகந்த தீர்வு கிடைக்கும் நீங்கள் சில குறிப்புகளைப் பார்த்தால் அது எடுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த புத்தகம் ஆயிரக்கணக்கான கணினி ஆண்டுகளின் கணினி நேரத்தைப் போன்றது எனவே அவை பல இயந்திரங்கள் இணையாக வேலை செய்கின்றன பின்னர் அவர்கள் இதை அனைத்து டி பி யையும் பின்பற்றுவதை கணக்கிடுகிறார்கள் மேலும் உகந்த தீர்வுகளைக் கண்டுபிடிப்பார்கள் எனவே நீங்கள் சென்று இந்த தளத்தைப் பார்க்க வேண்டும் இது உங்களுக்கு உகந்த தீர்வுகளை வழங்கும் எனவே இன்று நாம் சிறிது நேரம் செலவிட்டோம் எனவே நான் இங்கே டிஎஸ்பியைக் கொண்டுவந்தேன் ஏனென்றால் நீங்கள் செய்ய விரும்பும் விஷயங்களில் ஒன்று இந்த வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ண்ட் ஐ மீண்டும் பார்ப்பது பி இதை எவ்வாறு பயன்படுத்தி தீர்க்க முடியும் என்பதைப் பாருங்கள் எனவே அடிப்படையில் யோசனை என்னவென்றால் நாம் கட்டமைக்கக்கூடிய வெவ்வேறு நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்கள் என்ன ஆனால் நாம் அதற்கு வருவதற்கு முன்பு சிக்கல்களைத் தீர்க்க இரண்டு வழிகள் உள்ளன என்று நாம் கூறியதை நினைவில் கொள்க ஒன்று ஆக்கபூர்வமானது மற்றொன்று குழப்பமானதாகும் எனவே ஆக்கபூர்வமான முறையில் பிட் பை பிட் மூலம் ஒரு தீர்வை உருவாக்குகிறோம் நாம் தொடங்கிய முழு ஸ்டேட் ஸ்பேஸ் செர்ச் ம் அதுதான் பெர்டர்பேட்டிவ் மெத்தெட்ஸ்களில் வேறொரு கேண்டிடேட் தீர்வைப் பார்ப்பதற்கு நாம் ஒரு கேண்டிடேட் தீர்வை எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாம் இதை SAT க்காக செய்தோம் எடுத்துக்காட்டாக எந்த பிட்ஸ் ஸ்ஸ்ட்ரிங் ஒரு கேண்டிடேட் தீர்வு என்று நாம் கூறினோம் பின்னர் நீங்கள் சில பிட்களை மாற்றலாம் இது நீங்கள் செய்துகொண்டிருக்கும் குழப்பம் மற்றொரு தீர்வைப் பாருங்கள் ஆனால் நீங்கள் சொல்ல விரும்பினால் அது ஒரு விளிம்பை விளிம்பில் உருவாக்குகிறது எனவே முதலில் சில அல்காரிதம்களைப் பார்ப்போம் பியை ஆக்கபூர்வமான முறைகள் மூலம் ஆக்கபூர்வமாக தீர்ப்பது பின்னர் எந்த விஷயத்தில் பெர்டர்பேட்டிவ் மெத்தெட்ஸ் களுக்கு வருவோம் மாறி நெய்பர்ஹூட் வம்சாவளியைப் பார்ப்போம் மேலும் அதற்குப் பிறகுவேறு எந்த அல்காரிதத்தையும் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே உதாரணமாக நகரங்களின் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த யூக்ளிடியன் இடத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே உண்மையான தூரம் உள்ளது தூரம் நீங்கள் எந்த வகையான அல்காரிதமைப் பற்றி யோசிக்க முடியும் நீங்கள் சிறிது நேரம் ஏதாவது முயற்சித்திருக்க வேண்டும் எனவே எளிமையான ஆக்கபூர்வமான முறையைத் தொடங்கட்டும் நீங்கள் இதை நிஜ உலகில் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தூண்ட முயற்சி செய்யுங்கள் எனவே நீங்கள் சில நகரத்தைத் தொடங்கி இதை 1 என்று சொல்லுங்கள் மேலும் அது அருகிலுள்ள நெய்பர்ஹூட் என்று பாருங்கள் இப்போது இந்த முழு தொகுப்பும் ஒரு நெய்பர்ஹூட் என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் நம்முடைய வரைபடம் அதை முழுமையாக இணைத்துள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடிப்படையில் இந்த விஷயத்தில் ஆனால் நம் பெர்டர்பேட்டிவ் மெத்தெட்ஸ் குழப்பமான முறைகளுக்கு வரும்போது உங்களுக்குத் தெரிந்த சிறிய சுற்றுப்புறங்களைப் பார்ப்போம் இந்த நெய்பர்ஹூட்டிலுள்ள அனைவரும் வேறுபட்டவர்கள் ஒரு விதத்தில் இது ஒரு கேண்டிடேட் தீர்வு அல்ல ஆனால் அது ஒரு நெய்பர்ஹூட் எனவே உங்களுக்கு அருகிலுள்ள நகரத்திற்குச் செல்வீர்கள் எனவே நீங்கள் இங்கிருந்து இங்கு செல்லுங்கள் என்று கூறுவோம் பின்னர் நீங்கள் இந்த செயல்முறையை மீண்டும் செய்கிறீர்கள் நீங்கள் அருகிலுள்ள நகரத்திற்குச் செல்லுங்கள் நீங்கள் இங்கிருந்து இங்கு செல்லுங்கள் நீங்கள் செல்லும் போது நான் சொல்வது இது மிக அருகில் இருப்பது போல் தெரிகிறது நீங்கள் சில தீர்வுகளைப் பெற்றுத் தீர்ப்பீர்கள் எனவே இது ஒரு எளிய ஹூரிஸ்டிக் அல்காரிதம் இது ஒரு க்ரீடி அல்காரிதம் ஏதோ ஒரு நகரத்தைத் தொடங்கி அருகிலுள்ள நெய்பர் நகரத்திற்குச் செல்லுங்கள் என்று அது கூறுகிறது பின்னர் அங்கிருந்து அருகிலுள்ள நெய்பர் நகரம் மற்றும் பலவற்றிற்குச் செல்லுங்கள் இதுவரை அடிப்படையில் இப்போது வெளிப்படையாக சில சூழ்நிலைகளில் இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வைக் கொடுக்கும் இல்லையென்றால் அது உகந்த தீர்வாகும் ஆனால் சூழ்நிலைகளுடன் என்ன நடக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் இங்கு எனக்கு எங்காவது ஒரு நகரம் உள்ளது எனக்கு எங்காவது ஒரு நகரம் இருந்தால் என் அல்காரிதம் என்ன செய்யும் அது என்ன செய்ய வேண்டும் அது இங்கிருந்து அதற்குச் சென்று இங்கு திரும்பி வந்து அதன் விஷயத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் ஆனால் அது அவ்வாறு செய்யாது ஏனென்றால் அருகிலுள்ள நெய்பர் நகரத்திற்குச் செல்லுங்கள் என்று எனது அல்காரிதம் கூறுகிறது எனவே நான் இங்கிருந்து இங்கு செல்வேன் நான் இங்கிருந்து இங்கு செல்வேன் இங்கிருந்து இங்கு செல்வேன் பின்னர் இங்கே இங்கே இங்கே இங்கே இங்கே பின்னர் நான் அங்கு செல்வேன் பின்னர் நான் இங்கு வருவேன் எனவே வெளிப்படையாக நீங்கள் இதை விளக்குவதற்கு மட்டுமே முடியும் இந்த அல்காரிதம் எப்போதும் உங்களுக்கு உகந்த தீர்வைக் கொடுக்காது ஆனால் இது எந்த வகையான பிரச்சினை என்பதைப் பொறுத்து இது உங்களுக்குக் கொடுக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வைக் கொடுக்கும் அடிப்படையில் இப்போது இதற்கு ஒரு எளிய மாறுபாடு என்னவென்றால் இதுபோன்று செல்வதை நினைப்பதற்கு பதிலாக உங்களை நோக்கி விரிவுபடுத்துவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே எந்த நேரத்திலும் நீங்கள் அதை நோக்கி ஒரு பகுதியைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது வரை மட்டுமே நாம் செய்துள்ளோம் என்று சொல்லலாம் இதைச் சொல்வதற்குப் பதிலாக இது ஒரு திசை விஷயம் என்று நீங்கள் கூறலாம் அது இரு திசைகளிலும் செல்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் பின்னர் சுற்றுப்பயணத்தின் இரு முனைகளிலும் நீட்டிக்க முடியும் என்று நீங்கள் கூறலாம் அதைச் சொல்வதற்குப் பதிலாக நீங்கள் வசிக்கும் ஒரு உடல் நபரைத் தூண்ட முயற்சிக்கும் இடத்தை மட்டும் நீட்டவும் சுற்றுப்பயணத்தின் எந்த முடிவிலும் ஒரு நெருக்கமான நகரம் முடிவடைகிறது என்று நீங்கள் கூறலாம் இது ஒரு எளிய நீட்டிப்பாகும் ஆகவே இதுபோன்ற நகரங்களைப் பற்றி நீங்கள் இப்போது எப்படிப் பேசுகிறீர்கள் அவை மற்றவற்றிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன எனவே ஒரு அல்காரிதம் எனவே நான் இந்த விஷயங்களை எழுதவில்லை ஆனால் உங்களில் எவரேனும் டிஎஸ்பி குறித்த எந்த உரை புத்தகத்தை பார்த்தாலும் அவர்கள் இந்த அல்காரிதம் பற்றி பேசுவார்கள் இதை நான் பிரிக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம் எனவே விஞ்ஞானத்தில் நான் இதை ஏற்கனவே ஆக்கபூர்வமாக வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இது மிகவும் நல்லதல்ல ஆனால் நான் இதைக் கட்டியுள்ளேன் நான் அந்த நகரத்துடன் மட்டுமே வெளியேறினேன் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்குச் செல்வதற்குப் பதிலாக நான் செய்வேன் சுற்றுப்பயணத்தின் எந்தப் புள்ளி இந்த நகரத்தை மூடுகிறது என்பதைக் கண்டுபிடிப்பேன் இதை இதனுடன் இணைத்து பின்னர் நிலையை உடைத்து இதனுடன் இணைக்கவும் எனவே இது உங்களுக்கு சில முன்னேற்றங்களைத் தரும் எனவே அது ஆனால் வெளிப்படையாக நாம் செய்யும் ஒவ்வொரு முறையும் சிக்கலானது அதிகரிக்கிறது ஏனென்றால் அதற்காக நீங்கள் ஒரு பொது அல்காரிதம் எழுதினால் நகரத்தின் ஒவ்வொரு புதிய புள்ளிகளுக்கும் இது சுற்றுப்பயணத்தின் இறுதிப் புள்ளியாகும் என்று கூறுவீர்கள் எனவே நீங்கள் முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவே சிக்கலானது அந்த விஷயத்தில் n இன் காரணி மூலம் செல்லும் எனவே இது TSP ஐத் தீர்ப்பதற்கான ஆக்கபூர்வமான அல்காரிதம்களின் ஒரு தொகுப்பாகும் மற்றொரு பிரபலமான விஷயம் ஒரு க்ரீடி ஹியூரிஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் விளிம்புகளை வரிசைப் படுத்துகிறீர்கள் வரிசைப்படுத்தப்பட்ட விளிம்புகளைப் பராமரித்து நகரங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்குப் பதிலாக விளிம்புகளுடன் வேலை செய்யுங்கள் எனவே அல்காரிதம் என்றால் என்ன என்பதை இப்போது நீங்கள் கற்பனை செய்யலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விளிம்புகளும் உங்களிடம் உள்ளன என்று அது கூறுகிறது எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறுகிய விளிம்பைத் தேர்ந்தெடுத்து அதைச் சேர்க்கவும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த எடுத்துக்காட்டில் இது இதுவாக இருக்கலாம் எனவே இது நான் சேர்க்கும் முதல் கூற்று ஏனெனில் இது குறுகிய விளிம்பு பின்னர் அடுத்த வரிசைப்படுத்தப்பட்ட ஒன்று இதுவாக இருக்கலாம் பின்னர் இது இதுவாக இருக்கலாம் மற்றும் பல மேலும் இதுவரை எனவே இது வேறுபட்ட அல்காரிதம் இது விளிம்புகளை வரிசைப்படுத்துகிறது எனவே நீங்கள் அவற்றை ஒரு முறை வரிசைப்படுத்தி பின்னர் குறுகிய விளிம்புகளைத் தேர்ந்தெடுக்கவும் நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் அனைத்து சிறிய விளிம்புகளையும் தேர்ந்தெடுப்பீர்கள் ஏனென்றால் உகந்த தீர்வுக்கு குறுகிய விளிம்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அது முக்கியமாக உகந்ததாக இருக்கும் வெளிப்படையாக நீங்கள் இந்த க்ரீடி ஹியூரிஸ்டிக் செய்யும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடிப்படையில் உங்களிடம் வழியில் ஒரு வளையம் இல்லை எனவே நீங்கள் சில நகரங்களை இணைத்திருந்தால் அடுத்த குறுகிய விளிம்பு குறுகிய சுழற்சியை உருவாக்கினால் நீங்கள் விளிம்புகளை முக்கியமாக எடுக்கக்கூடாது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தைப் பயன்படுத்தியது பின்னர் ஷேவிங்ஸ் ஹியூரிஸ்டிக் என்று அழைக்கப்படும் மற்றொரு ஹூரிஸ்டிக் உள்ளது இவை அனைத்தும் பல புத்தகங்களில் கிடைக்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் ஷேவிங்ஸ் ஹியூரிஸ்டிக் முதலில் n மைனஸ் 1 நீள சுற்றுப்பயணங்கள் 2 ஐ உருவாக்குங்கள் என்று கூறுகிறது எனவே இதை இந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறேன் நீங்கள் சில தன்னிச்சையான நகரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் ஒவ்வொரு நகரத்துடனும் சுற்றுப்பயணங்களை உருவாக்குகிறீர்கள் எனவே நான் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வேன் எனவே ஏதோ நகரம் உள்ளது அங்கிருந்து இதை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் எனவே இந்த எடுத்துக்காட்டில் ஐந்து நகரங்கள் உள்ளன எனவே நான் இரண்டு நீளமுள்ள நான்கு சுற்றுப்பயணங்களை உருவாக்கியுள்ளேன் பின்னர் நீங்கள் சுற்றுப்பயணங்களை ஒன்றிணைக்கிறீர்கள் எனவே நீங்கள் எவ்வாறு சுற்றுப்பயணங்களை ஒன்றிணைக்க முடியும் எனவே எடுத்துக்காட்டாக நான் இதைச் சொல்லலாம் நான் இந்த இரண்டையும் ஒன்றிணைப்பேன் பெரும்பாலான இரண்டு சுற்றுப்பயணங்கள் எனவே நான் இதை இங்கிருந்து எடுத்துச் செல்வேன் நான் இதை இங்கிருந்து எடுத்துச் செல்வேன் நான் இந்த விளிம்பை நீக்குவேன் இந்த விளிம்பை நீக்குவேன் நான் ஒரு விளிம்பில் சேர்ப்பேன் இங்கே புதிய விளிம்பு எனவே ஒரே கேள்வி என்னவென்றால் எந்த இரண்டு சுற்றுப்பயணங்களை நான் ஒன்றிணைக்க வேண்டும் அங்குதான் பெயர் ஷேவிங்ஸ் ஹியூரிஸ்டிக் என்பதிலிருந்து வருகிறது இது கூறுகிறது நீங்கள் அதிகபட்ச ஷேவிங் பெறும் அந்த ஜோடி சுற்றுப்பயணங்களைத் தேர்ந்தெடுக்கவும் சேமிப்பு என்றால் என்ன இது தொடங்குவதற்கு உங்கள் நீளத்திற்கு நான்கு விளிம்புகள் இருந்தன எனவே நீங்கள் நீளங்களில் சேர்க்கிறீர்கள் எனவே எல் 1 எல் 2 எல் 3 எல் 4 மற்றும் இப்போது இணைந்த பிறகு உங்களிடம் எல் 1 எல் 4 மற்றும் புதியது உள்ளது அதை எல் 5 என்று அழைக்கவும் சேமிப்பு எவ்வளவு எல் 1 எல் 2 எல் 3 எல் 4 ஐ விட எல் 1 எல் 4 எல் 5 எவ்வளவு சிறந்தது அந்த கலவையைத் தேர்வுசெய்க இது அதிகபட்ச சேமிப்பை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் ஒன்றிணைத்துள்ளீர்கள் பின்னர் இந்த மூன்றாவது சுற்றுப்பயணத்துடன் இந்த பெரிய சுற்றுப்பயணத்தை நீங்கள் இணைக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த விளிம்பை நீக்கி இந்த விளிம்பைச் சேர்க்கலாம் இந்த ஒரு மற்றும் இதுவரை மற்றும் இதுவரை சேர்க்க நாம் ஒன்றிணைக்கிறோம் எனவே n கழித்தல் 2 ஒன்றிணைப்பு நடவடிக்கைகளில் நீங்கள் இறுதியாக சுற்றுப்பயணத்தை முக்கியமாகப் பெறுவீர்கள் மீண்டும் இது ஹூரிஸ்டிக் அல்காரிதம் உங்களுக்கு உகந்த தீர்வைக் கொடுப்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் பொதுவாக இந்த அல்காரிதம்கள் அனைத்தும் குறைந்தபட்ச அடிப்படையில் யூக்ளிடியன் டிஎஸ்பிக்கு ஒரு நியாயமான நல்ல தீர்வைக் கொடுக்கின்றன எனவே இப்போது குழப்பமான அணுகுமுறைக்கு செல்வோம் குழப்பமான அணுகுமுறை என்ன கூறுகிறது அது நீங்கள் சில கேண்டிடேட் எடுத்து அதை உருவாக்குகிறீர்கள் அடிப்படையில் இது நெய்பர் இது வேறுபட்டது இங்கே நீங்கள் படிப்படியாக சுற்றுப்பயணங்களை உருவாக்குகிறீர்கள் இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு ஒரு சுற்றுப்பயணம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நான் ஒரு நெய்பர் சுற்றுப்பயணங்களை உருவாக்கி அடிப்படையில் ஒன்றைத் தேர்வு செய்யப் போகிறேன் SAT இல் நாம் செய்ததைப் போலவே எனக்கு ஒரு கேண்டிடேட் தீர்வு உள்ளது சில தீர்வுகளை மாற்றுவதன் மூலமும் புதிய தீர்வுகளைப் பெறுவதற்கும் அந்த புதிய தீர்வுக்குச் செல்வதற்கும் நான் அதைத் தூண்டுவேன் இது ஹில் க்ளைம்பிங் அல்காரிதம் போல இருந்தது நாம் இப்போது நெருங்குகிறோம் இதில் நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்கள் எவை என்பது கேள்வி நாம் அதைப் பற்றி இங்கே பேசலாம் அதைப் பற்றி நாம் சிந்திக்க முடியுமா எனவே அந்த சுற்றுப்பயணத்தை உதாரணமாக 2 7 1 6 4 3 8 5 9 நான் எப்படி ஒரு நெய்பர் சுற்றுப்பயணத்தை உருவாக்க முடியும் ஒரு சுற்றுப்பயணத்தை திருப்திப்படுத்தும் சொத்து என்ன அந்த அடிப்படையில் n எண்களின் வரிசைமாற்றமாக இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் நீங்கள் சில புதிய வரிசைமாற்றங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் அவற்றில் ஒன்றை முக்கியமாக ஆராய வேண்டும் மாணவர் Refer Time 3504 அருகிலுள்ள எண்களை மாற்றினால் உங்களுக்கு புதிய சுற்றுப்பயணங்கள் கிடைக்கும் எனவே இதைச் சொல்வதற்குப் பதிலாக நான் இரண்டு எந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து இரண்டு எண்களை மாற்றிக் கொள்ளலாம் எனவே எடுத்துக்காட்டாக நான் 1 6 ஐ 6 1 ஆல் மாற்ற முடியும் அதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள் எனவே அது ஒன்றாகும் எனவே இதுபோன்ற எத்தனை நகர்வுகள் சாத்தியமாகும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம் நீங்கள் n கழித்தல் 1 ஐ உருவாக்கலாம் இங்கே இடமாற்றம் செய்யலாம் எனவே இது அடிப்படையில் n கழித்தல் 1 நெய்பர் சுற்றுப்பயணங்களைக் கொண்டிருக்கும் எனவே முதல் இரண்டு அல்லது இரண்டாவது இரண்டு வரிசையில் மூன்றாவது போன்றவை எனவே நீங்கள் 2 நகர பரிமாற்றம் என்று அழைக்கும் ஒன்றை நீங்கள் சேனலைஸ் செய்யலாம் அது என்னவென்றால் சுற்றுப்பயணத்தில் எந்த இரண்டு நகரங்களையும் எடுத்து அவைகளின் நிலைகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் எனவே இது ஒரு குறிப்பிட்ட வழக்கு இது அருகிலுள்ள இரண்டுஎண்களை எடுத்து பரிமாறிக்கொள்ளும் என்று அது கூறுகிறது ஆபரேட்டர் சொல்வது இதுதான் எந்த இரண்டு நகரங்களையும் எடுத்து அடிப்படையில் உருவாக்குங்கள் எனவே இது எத்தனை நெய்பர்களைக் கொண்டிருக்கும் நான் NC2 எடுக்க முடியும் NC2 வழிகளில் இரண்டு நகரங்கள் மற்றும் நான் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு வழிக்கும் ஒரே ஒரு நெய்பர் மட்டுமே நான் உருவாக்கப்படுவேன் ஏனென்றால் நான் அவைகளின் நிலைகளை மட்டுமே முக்கியமாக பரிமாறிக்கொள்ள முடியும் எனவே நான் அடிப்படையில் n c 2 நெய்பர்களை வைத்திருப்பேன் அல்லது நான் 3 நகர பரிமாற்றத்தை வைத்திருக்க முடியும் இது என்னவென்றால் சுற்றுப்பயணங்களிலிருந்து எந்த மூன்று நகரங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அடிப்படையில் அவற்றை வேறு வரிசையில் வைக்கவும் எனவே நான் அவற்றை n c 3 வழிகளில் தேர்வு செய்யலாம் பின்னர் அவற்றை 3 காரணி கழித்தல் 1 இல் மீண்டும் வைக்கலாம் ஏனெனில் 1 அதை மீண்டும் அதே வரிசையில் வைக்க நான் விரும்பவில்லை எனவே 3 காரணி கழித்தல் 1 வரிசை எனவே நான் இந்த பலவற்றை உருவாக்குவேன் எனவே இந்த இரண்டு நகர பரிமாற்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நான் இது போன்ற ஒரு சுற்றுப்பயணத்தை வைத்திருந்தால் எடுத்துக்காட்டாக நான் இதை இதனுடன் பரிமாறப் போகிறேன் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் நான் இந்த வரிசையில் சென்று கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது நான் செல்லப் போகிறேன் இதற்கு பதிலாக நான் இங்கு வரப் போகிறேன் மேலும் இங்கிருந்து நான் அங்கு செல்லப் போகிறேன் எனவே இது போய்விடும் பின்னர் இங்கு வருவதற்கு பதிலாக நான் இப்படி செல்வேன் இதை நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் என்றால் நான் இந்த நகரத்தை இந்த நகரத்துடன் பரிமாறும்போது என்ன நடக்கிறது முதலில் இது ஒரு வட்ட தேடும் சுற்றுப்பயணம் இப்போது நான் இங்கிருந்து இந்த இரண்டு நகரங்களின் நிலையை பரிமாறிக்கொள்வேன் என்பதால் நான் இங்கே செல்லப் போகிறேன் இங்கிருந்து நான் அங்கு செல்லப் போகிறேன் பின்னர் இங்கே தொடரவும் பின்னர் இந்த ஏதோ விரல் அடிப்படையில் இருக்கும் இப்போது நகர பரிமாற்றங்கள் விஷயங்களைப் பற்றி சிந்திக்க சிறந்த வழி அல்ல என்று மாறிவிடும் ஆனால் விளிம்பு பரிமாற்றங்கள் அடிப்படையில் சிந்திக்க எளிதான முடிவாகும் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு இரண்டு விளிம்பு பரிமாற்றங்கள் உள்ளன இது சுற்றுப்பயணத்திலிருந்து சில இரண்டு விளிம்புகளை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக இரண்டு புதிய விளிம்புகளைச் செருகவும் என்று அது கூறுகிறது எனவே இதைப் பார்ப்போம் இதன் பொருள் என்ன நான் இதைப் போன்ற சுற்றுப்பயணத்தை வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அல்லது நான் அவற்றை வட்டத்தில் முயற்சிக்கிறேன் என்று பார்ப்போம் ஏனெனில் இது காரணிகளில் இது எளிதானது நிச்சயமாக இது சில இடங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் நகரங்கள் ஒருபோதும் நல்ல வட்ட விளிம்புகளில் ஏற்பாடு செய்யப்படுவதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இது என்னிடமிருந்து எளிதானது எனவே நாம் செய்ய விரும்பும் ஒரு விஷயம் உங்களுக்குத் தெரியும் இந்த யூக்ளிடியன் டிஎஸ்பி என்பது சீரற்ற சிக்கல்களை உருவாக்குவதாகும் அதாவது இரு பரிமாண இடைவெளி ஒரு கணினிகள் மானிட்டர் திரை என்று சொல்லலாம் மற்றும் தோராயமாக அதை அங்கே வைப்போம் பின்னர் அதற்கான உகந்த சுற்றுப்பயணத்தைக் கண்டுபிடி இப்போது நான் இது போன்ற ஒரு சுற்றுப்பயணத்தை வைத்திருந்தால் இதுபோன்ற ஒரு சுற்றுப்பயணத்தை நான் கொண்டிருந்தால் இந்த சுற்றுப்பயணத்தில் எனக்கு இரண்டு மிக நீண்ட விளிம்புகள் இருப்பதை நீங்கள் காணலாம் நான் எப்படியாவது அவற்றை அகற்றி அவற்றை இரண்டு குறுகிய விளிம்புகளாக மாற்றி அதை ஒரு முழுமையான சுற்றுப்பயணமாக வைத்துக் கொள்ள முடிந்தால் இந்த சிக்கலை மற்றொரு சிக்கலாக மாற்ற முடியும் அதில் இந்த விளிம்பிற்கு பதிலாக இந்த விளிம்பிற்கு பதிலாக நான் இந்த விளிம்பை சேர்க்கிறேன் நான் இந்த விளிம்பைச் சேர்க்கிறேன் இந்த விளிம்பைச் சேர்க்கிறேன் எனவே அவை எதுவாக இருந்தாலும் எனது சுற்றுப்பயணத்திலிருந்து இரண்டு விளிம்புகளை நீக்கிவிட்டேன் அதை மேலும் இரண்டு விளிம்புகளுடன் மாற்றினேன் நான் அதை செய்ய ஒரே ஒரு வழி இருக்கிறது நான் இரண்டு விளிம்புகளையும் நீக்கினால் இந்த எடுத்துக்காட்டில் நான் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு புதிய சுற்றுப்பயணம் மட்டுமே உள்ளது இந்த இரண்டு நகர பரிமாற்றத்தையும் நான் எப்படி செய்வேன் எனவே அந்த சுற்றுப்பயணம் நம்மிடம் உள்ளது என்று சொல்லலாம் எனவே அது போன்ற ஒன்று 2 7 6 5 எனக்கு இது போன்ற பிரதிநிதித்துவம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு விளிம்பு பரிமாற்றத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் எனவே எப்படியும் அதனால் அது வரவில்லை எனவே நீங்கள் விடை அறிந்தவுடன் அது எளிது அடிப்படையில் நீங்கள் இங்கே ஒரு சப் லிங்கை எடுக்கிறீர்கள் சப் லிங்கை தலைகீழாக மாற்றுகிறீர்கள் எனவே 2 7 4 5 6 1 3 9 8 எனவே அது உண்மையில் செய்கிறதா நாம் என்ன சொல்கிறோம் என்று பார்ப்போம் எனவே நான் இங்கே அகற்றிய மற்ற இரண்டு விளிம்புகள் எது நான் அகற்றிய விளிம்பு ஒன்று 7 முதல் 6 மற்றும் 4 முதல் 1 வரை மற்ற விளிம்புகள் அப்படியே இருக்கின்றன ஏனென்றால் இங்கு 7 முதல் 6 வரை செல்வதற்கு பதிலாக நான் 7 முதல் 4 வரை செல்கிறேன் மற்றும் 4 இன்னும் 5 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை நான் வரைய வேண்டும் இது நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் 2 முதல் 7 7 முதல் 6 6 முதல் 5 5 முதல் 4 4 முதல் 1 1 முதல் 3 3 முதல் 9 9 முதல் 8 மற்றும் 8 திரும்பி 2 க்கு செல்கிறேன் அதுவே கடைசி படி இதுதான் நான் தொடங்கிய சுற்றுப்பயணம் இப்போது இந்த சப்லிங்கை 6 5 4 ஐ சுழற்றுங்கள் என்று நான் சொல்கிறேன் அது எனக்கு இந்த சுற்றுப்பயணத்தை 2 7 4 தருகிறது எனவே அந்த சுற்றுப்பயணத்தை 2 இலிருந்து பின்பற்றுவோம் நான் 7 க்கு செல்கிறேன் மீண்டும் 7 இலிருந்து நான் 4 க்கு செல்கிறேன் 4 இலிருந்து நான் 5 க்கு செல்கிறேன் அதே சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாகும் கவனிக்க 5 இலிருந்து நான் 6 க்கு செல்கிறேன் 6 இலிருந்து நான் 1 க்கு செல்கிறேன் 1 இலிருந்து 3 க்கு செல்கிறேன் இது முழு 2 இன் பகுதியாகும் பின்னர் 3 இலிருந்து நான் 9 க்கு செல்கிறேன் 9 இலிருந்து நான் 8 க்கு செல்கிறேன் எனவே இந்த 1 முதல் 4 விளிம்பு மற்றும் 7 முதல் 6 தவிர அனைத்து விளிம்புகளும் மாற்றப்பட்டுள்ளன எனவே நான் இந்த விளிம்பை 7 முதல் 6 மற்றும் 1 முதல் 4 வரை எடுத்துள்ளேன் அவற்றை 7 முதல் 4 வரை செல்லும் இந்த விளிம்புகளுடன் மாற்றவும் இது இந்த விளிம்பாகும் இது இந்த புதிய விளிம்பில் 1 முதல் 6 வரை 6 முதல் 1 வரை செல்கிறது எனவே இது இந்த ஒன்று மற்றும் இந்த ஒன்று புதிய விளிம்புகள் ஆகும் அதை நான் அறிமுகப்படுத்துவேன் எனவே ஒரு சப்லிங்கை சுழற்றுவது அடிப்படையில் பயன்படுத்த இரண்டு விளிம்பு பரிமாற்றத்தை திறம்பட செய்யும் நகர பரிமாற்றத்தை விட இது ஏன் உள்ளுணர்வாக அதிகம் ஈர்க்கிறது நகர பரிமாற்றத்தை விட இது உள்ளுணர்வாக மிகவும் ஈர்க்கக்கூடியது என்று நம்புகிறேன் ஏனென்றால் அது விளிம்புகள் இது விளிம்பு செலவு பிட் தீர்வின் மொத்த செலவு வரை சேர்க்கிறது எனவே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் உங்கள் தீர்வை ஆய்வு செய்ய வேண்டும் நிச்சயமாக ஒவ்வொரு இரண்டு நகரங்களுக்கும் இடையே ஒரு விளிம்பு செலவு உள்ளது அந்த விளிம்புகளைத் தேர்ந்தெடுங்கள் அவை மிக அதிக விலை என்று தெரிகிறது மேலும்அடிப்படையில் அவற்றை மாற்றவும் எனவே நான் வரைந்த அசல் எடுத்துக்காட்டு இது போன்ற சில சுற்றுப்பயணங்களுக்கு நீங்கள் செல்வது போன்றது எனவே இது போன்ற சில சுற்றுப்பயணங்கள் இருந்தால் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்றால் இந்த இரண்டும் மிக நீண்ட விளிம்புகள் நான் அவற்றை அகற்றி இதை மாற்றினால் எனக்கு ஒரு குறுகிய சுற்றுப்பயணம் கிடைக்கும் எனவே அந்த அர்த்தத்தில் விளிம்புகளைக் கையாள்வது மிகவும் ஈர்க்கக்கூடியது ஏனென்றால் மிக நீண்ட விளிம்புகளை அகற்றுவதற்கான சறுக்கலை நீங்கள் குறைந்தபட்சம் பயன்படுத்தலாம் எனவே 2 விளிம்பு பரிமாற்றங்கள் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் 3 விளிம்பு பரிமாற்றத்தைப் பார்க்கலாம் எனவே 3 விளிம்பு பரிமாற்ற காட்சிகள் எத்தனை நெய்பார்கள் உள்ளன என்பதை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் இரண்டு முனைகளை n கழித்தல் 1C 2 வழிகளில் எடுக்கலாம் பின்னர் நீங்கள் n கழித்தல் 1 C 2 வெற்றிகளைப் பெறுவீர்கள் 3 விளிம்பு பரிமாற்றத்தில் இது பிரச்சினை என்று சொல்லலாம் இது எனக்கு வழங்கப்பட்ட அசல் சுற்றுப்பயணம் மற்றும் நான் இந்த மூன்று விளிம்புகளையும் அகற்றுகிறேன் எனவே ஒன்று இது ஒன்று இது மற்றும் ஒன்று இது இப்போது அவற்றை வெவ்வேறு வழிகளில் மீண்டும் வைக்கலாம் என்பதைக் காணலாம் எனவே நீங்கள் அவற்றை மீண்டும் வைக்க ஒரு வழி என்னவென்றால் இதை இங்கிருந்து இணைக்கலாம் எனவே நீங்கள் ஒரு சுழற்சியை உருவாக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இங்கிருந்து என்னால் இதற்கு செல்ல முடியாது எனவே அது அனுமதிக்கப்படவில்லை எனவே இங்கிருந்து நான் செல்லலாம் இது இதுதான் மேலும் இங்கு நான் இதை செய்ய முடியும் இல்லை ஏதோ தவறு இப்போது இங்கே 3 உள்ளன எனவே இதை என்னால் செய்ய முடியாது எனவே இதை நான் இங்கே வைக்கலாம் பின்னர் இங்கிருந்து நான் இதற்கு செல்லலாம் மேலும் அங்கிருந்து நான் இதற்குச் செல்ல முடியும் ஏனென்றால் எனக்கு ஒரு புதிய சுற்றுப்பயணங்கள் உள்ளன எனவே அது மாறிவிடும் அவற்றை மீண்டும் வைக்க நான்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே இன்னும் ஒன்றை முயற்சி செய்வோம் மற்ற இரண்டையும் நான் உங்களுக்கு விட்டுவிடுவேன் எனவே இந்த குறியீட்டை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இது ஒரு வகையான சுருக்கெழுத்து இது சில n நகரங்களுடனான சில சுற்றுப்பயணமாகும் ஆனால் நாம் ஆறு நகரங்களை மட்டுமே வரைந்துள்ளோம் மூன்று விளிம்புகளைக் குறிக்கும் அந்த ஆறு நாம் அகற்றப் போகிறோம் எனவே இந்த விளிம்பை நாம் அகற்றுகிறோம் இந்த விளிம்பை நாம் அகற்றுகிறோம் இந்த விளிம்பை நாம் அகற்றுகிறோம் சுற்றுப்பயணத்தின் குறைவானது அப்படியே உள்ளது ஆனால் நாம் மூன்று விளிம்புகளை சற்று வித்தியாசமான இடத்தில் வைத்திருக்கிறோம் எனவே பேரின்பத்திற்கு பதிலாக இப்போது இங்கிருந்து இங்கு செல்வதற்கு பதிலாக இங்கிருந்து இங்கு செல்லுங்கள் என்று சொல்லலாம் பின்னர் இங்கிருந்து நீங்கள் இப்படி செல்லுங்கள் பின்னர் இங்கிருந்து நீங்கள் இப்படி செல்லுங்கள் அதைச் செய்ய இன்னும் இரண்டு வெவ்வேறு வழிகள் உள்ளன எனவே அதை உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியாக விட்டுவிடுவேன் எனவே மூன்று விளிம்பு பரிமாற்றம் நீங்கள் மூன்று நகரங்களை மூன்று விளிம்புகளாக எடுத்துக் கொண்டால் அவற்றை நான்கு வெவ்வேறு வழிகளில் திருப்பி வைக்கலாம் நீங்கள் மூன்று முனைகளை n கழித்தல் 1C 3 வழிகளில் 4 ஆக எடுத்துக் கொள்ளலாம் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பல நெய்பர்கள் கிடைக்கும் எனவே நான் இங்கே விளக்க முயற்சிக்கிறேன் என்னவென்றால் நீங்கள் டிஎஸ்பி பெர்டர்பேடிவ் ப்ராப்ளூமுக்கு சிகிச்சையளிக்கும்போது நீங்கள் எந்தவொரு கேண்டிடேட் தீர்வையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் இரண்டு நகர பரிமாற்றங்கள் அல்லது சில விளிம்பு பரிமாற்றங்களைப் பயன்படுத்தி அதைச் சுற்றியுள்ள கேண்டிடேட் தீர்வின் சுற்றுப்புறத்தை நீங்கள் உருவாக்கலாம் அவை அடிப்படையில் வெவ்வேறு அடர்த்தியின் நெய்பர் ஃபங்க்ஷன்களாகும் இதன் பொருள் நீங்கள் வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ஸண்ட் ஃபங்க்ஷன்களை அடிப்படையில் பயன்படுத்தலாம் நான் இந்த அல்காரிதத்தை மீண்டும் எழுதவில்லை இந்த வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ஸண்ட் அடிப்படையாகக் கொண்டது உங்களிடம் ஒரு தொகுதி நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்கள் இருந்தால் அடர்த்தி அதிகரிக்கும் வரிசையில் எழுப்பப்படுகின்றன எனவே அடர்த்தி என்றால் கொடுக்கப்பட்ட கேண்டிடேட் எத்தனை நெபர்களைக் கொண்டுள்ளது எனவே ஒரு கேண்டிடேட் 5 நெய்பர்களைக் கூற அனுமதித்திருந்தால் அல்லது ஒரு கேண்டிடேட் 12 அல்லது 15 நெய்பர்களைக் கூறலாம் பின்னர் இந்த நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் மேலும் இது அடிப்படையில் மேலும் அடர்த்தியான நெய்பர்ஹூட் ஃபங்க்ஷன்களை நாம் ஏன் விரும்பினோம் ஏனென்றால் அவற்றில் மிகச் சிறந்தவை லோக்கல் மாக்சிமா ஆகும் அல்லது மாறாக கொடுக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லாத லோக்கல் மாக்சிமா அதாவது அதைச் சுற்றியுள்ள சிறந்த குறிப்பு இல்லை எனவே ஒரு குறிப்பைச் சுற்றியுள்ள அதிக குறிப்பு உள்ளது இடைவெளிகளில் சிறந்த குறிப்புகள் இருந்தால் ஒரு சிறந்த குறிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எனவே வேரியபல் நெய்பர்ஹூட் டெஸ்ஸண்ட் ன் யோசனை என்னவென்றால் எளிமையான நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷனைத் தொடங்குவது நாம் ஏன் மிகவும் அடர்த்தியான ஃபங்க்ஷனுடன் முதலில் வேலை செய்ய விரும்பவில்லை ஒரு நகர்வைச் செய்வதற்கான செலவு நெய்பர்களின் எண்ணிக்கையில் விகிதாசாரமாக இருப்பதால் எங்களிடம் உள்ளது ஏனென்றால் நாம் எல்லா நெய்பர்களையும் ஆய்வு செய்து அவற்றில் மிகச் சிறந்தவற்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே நான் SAT இல் விரும்புகிறேன் ஒவ்வொன்றும் எத்தனை பிட்களை மாற்ற முடியுமென்றால் முழுமையான அழகான தேடலைச் செய்வது என்று நாம் அதை செய்ய விரும்பவில்லை நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷன்களை அடர்த்தியான ஒரு ஃபங்க்ஷனிற்கு நகர்த்த விரும்புகிறோம் மற்றும் பல மற்றும் இதுவரை எனவே இன்றைய வகுப்பில் அடிப்படையில் நாம் என்ன செய்தோம் என்பது டி பி ப்ராப்லமைப் பார்த்தது மேலும் லோக்கல் மாக்சிமாவிலிருந்து தப்பிப்பதற்கான புதிய முறையை நாம் உண்மையில் பார்க்கவில்லை இது அடுத்த வகுப்புகளைப் பார்க்க நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நாம் அதைச் செய்யும்போது டிஎஸ்பியை எவ்வாறு தீர்ப்பது எனவே இந்த வகையான விஷயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த இரண்டு நகர பரிமாற்றங்களைப் பற்றி ஒரு கருத்து இது இரண்டு நகர பரிமாற்றம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்த நகரத்தையும் இந்த நகரத்தையும் பரிமாறிக்கொள்கிறேன் இதன் விளைவாக இந்த நான்கு புதிய விளிம்புகளையும் சேர்த்தேன் நான்கு விளிம்புகளை அகற்று ஏனென்றால் இங்கிருந்து நெய்பெரிங் விளிம்புகள் மற்றும் நான் சேர்த்தேன் எனவே இது நான்கு விளிம்பு பரிமாற்றத்தின் குறிப்பிட்ட நிகழ்வு என்பதை நீங்கள் காணலாம் நடைமுறையில் நிச்சயமாக நீங்கள் அந்த நான்கு விளிம்புகளையும் அகற்றினால் அவற்றை பல வழிகளில் மீண்டும் வைக்கலாம் எனவே இரண்டு நகர பரிமாற்றம் ஒரு சிறப்பு அந்த நான்கு நகர பரிமாற்றங்களின் நிகழ்வுகளில் ஒன்று இந்த நான்கு விளிம்பு பரிமாற்றம் நமக்கு அடர்த்தியான ஃபங்க்ஷன்களைத் தரப்போகிறது எனவே விளிம்புகளின் நகரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவற்றை மீண்டும் வைக்கக்கூடிய வழிகளை நாம் அகற்றுவோம் மேலும் பல வழிகளில் அவற்றை அகற்றலாம் மேலும் அவை உங்களுக்கு அடர்த்தியான ஃபங்க்ஷன்களைத் தருகின்றன எனவே இதைச் செய்வதற்கான ஒரு அல்காரிதம் இது நான் இங்கேயே நிறுத்துவேன் லோக்கல் மாக்சிமாவிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதற்காக நீங்கள் திரும்பி வரும்போது புதிய அல்காரிதத்தைப் பார்ப்போம் இந்த லோக்கல் மாக்சிமாவிலிருந்து நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும் அடுத்த சில விரிவுரைகளில் அதுவே நமது நோக்கமாக இருக்கும்